அடுத்ததாக நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் இந்தப் புலங்கள் எப்படி தோற்றம் அளிக்கும் என்பதை காட்சிப் படுத்தப் போகிறோம் அங்கே ஒரு அடைப்புக்குறி இருக்க வேண்டும் சரியா இது வந்து என்ன சிறிதளவு டெர்மினாலஜி நம்முடைய ஹெர்ட்ஸ் டைபோல் இங்கே இந்த மையத்தில் இருக்கிறது இது z திசைக்கு இணையாக சுட்டிக்காட்டப்படுகிறது இப்போது தூரத்திலுள்ள பகுதியில் காந்தப் புலத்திற்கான எக்ஸ்ப்ரஷனை நீங்கள் பார்த்தால் என்ன தெரிகிறது sin திசையில் உள்ளது சரியா இதில் இது வந்து காந்தப்புலம் இது வந்து என்னுடைய திசை சரியா நடுவரை கோட்டு தளத்தில் காந்தப்புலம் x y தளத்தில் இருக்கிறது ஹெர்ட்ஸ் டைப்போலை பொருத்தவரையில் இதனாலேயே இந்த தளம் H தளம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் நம்மிடம் இருக்கும் H திசையின் இணையாக இருப்பவற்றிற்கு சரியான விகிதத்தில் உள்ளது இப்போது நீங்கள் இன்னொரு பக்கத்தில் உள்ள மின் புலத்தை பாருங்கள் அது எந்த வழியில் உள்ளது அது தூர புலத்தில் திசைக்கு இணையாக சுட்டிக்காட்டுகிறது மின்புலம் திசையின் இணையாக இருப்பவற்றிற்கு சரியான விகிதத்தில் உள்ளது நடுவரை கோட்டு தளத்தில் கீழ்நோக்கி செல்கிறது நான் இங்கே காட்டப்பட்டிருக்கும் இந்த தளத்தை பார்க்கிறேன் பூமியின் மீது தீர்க்க ரேகைகள் இருப்பதுபோல இது இருக்கிறது எந்த தீர்க்க ரேகையை எடுத்துக்கொண்டாலும் அதை E தளம் என்று சொல்லலாம் ஏனென்றால் மின்புலம் அதைப் போன்றே உள்ளது இது வந்து இங்கே பயன்படுத்தப்படும் தரப்படுத்தப்பட்ட டெர்மினாலஜி ஆகும் நடப்பது என்னவென்றால் நாம் பலமுறை கதிர்வீச்சு கோலம் என்றால் என்ன என்பதை பற்றி பேச விரும்புகிறோம் நாம் ஏற்கனவே இந்த ஆன்டென்னாவின் கதிர்வீச்சு கோலம் என்ன போன்ற வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் அதைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யும்போது ஆன்டென்னாவின் இயல்பாக்கப்பட்ட புலம் என்ன என்பதை கண்டுபிடிப்பது உதவியாக இருக்கும் ஏனென்றால் நாம் இயற்பியல் சார்ந்த மாறிலிகள் மற்றும் மின்னோட்டங்கள் மற்றும் அவை எல்லாவற்றையும் கையாள விரும்பவில்லை அந்த இறுதி வரை நீங்கள் EEmax என்ற பீல்ட் பேட்டர்னை வரையறை செய்கிறீர்கள் நாம் Eθ க்கான எக்ஸ்பிரஷனை எழுதுவோம் E என்பது பங்க்ஷன் ஆப் θ function of θ ஆக இருப்பதால் sin θ ஐ பொறுத்து மாறுகிறது இதைத் தவிர எல்லாமே θ ஐ பொறுத்து மாறிலியாக இருக்கிறது இங்கே என்ன இருக்கிறது sin θ சரியா நாம் E தளத்தை வரைவோம் நான் இங்கே E தளத்தை வரைய போகிறேன் நான் துருவ ஆயங்களில் வரைய விரும்புகிறேன் இது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா பீல்ட் பேட்டர்ன்களின் தற்பெருக்கம் என்பது இயல்பாக்கப்பட்ட பீல்ட் பேட்டர்னின் தற்பெருக்கமே இது ஆற்றல் கோலம் என்று அழைக்கப்படுகிறது இது பீல்ட் பேட்டர்ன் மற்றும் இது வந்து ஆற்றல் கோலம் இந்த தளத்தில் இந்த கோலத்தை நான் வரைய விரும்பினால் அது எந்த மாதிரி இருக்கும் என்னுடைய θ 0 துருவ வரைபடத்தை நாம் எப்படி வரைகிறோம் நாம் ஒரு θ ஐ எடுத்து வரைகிறோம் θ 0 என இருக்கும்போது என்ன மதிப்பு கிடைக்கிறது 0 சரியா sin2 என்பது 0 ஆகவே இருக்கும் நான் இங்கே இருந்து தொடங்கப் போகிறேன் மற்றும் நான் θ 90 க்கு போகும்போது இது என்னவாக இருக்கும் 1 சரியா இங்கே θ x அச்சின் மேல் உள்ளதா அல்லது y அச்சின் மேல் உள்ளதா என்பது பற்றி கவலை இல்லை இது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கப்போகிறது மேலும் இது இங்கே திரும்பி வருகிறது இது வந்து θ π2 என்று இருக்கும்போது இது வந்து θ 0 என்று இருக்கும்போது கிடைக்கும் மதிப்புகள் இது z அச்சைப் பொருத்து சமச்சீராக இருக்குமா ஆமாம் இது z அச்சைப் பொருத்து சமச்சீராக இருக்கும் இது வந்து படம் எண் 8 இல் உள்ளதைப் போன்றே இருக்கப்போகிறது எனவே எந்த E தளத்திலும் இப்படித்தான் தல ஆற்றல் கோலம் இருக்கும் நீங்கள் இதை எப்படி விளக்குவீர்கள் யாரோ ஒருவர் சொல்கிறார் கொடுக்கப்பட்ட θ வில் ஆற்றல் என்னவாக இருக்கும் என்பதைச் சொல்லுங்கள் அவை உங்களுக்கு θ வை கொடுக்கிறது எனவே அவை இந்த θ வை கொடுக்கிறது நீங்கள் என்ன செய்யுங்கள் நீளம் என்ன என்பதை கண்டுபிடியுங்கள் இந்த நீளம் உங்களுடைய இயல் பார்க்கப்பட்ட ஆற்றல் கோலத்திற்கு சரிசம விகிதத்தில் உள்ளது இப்படியே துருவ வரைபடத்தை விளக்கிக் கொள்ள வேண்டும் மாணவன் சார் சொல்லுங்கள் மாணவன் அது வந்து என்ன முனை நிலை ஆயங்களில் ஆற்றலை பங்க்ஷன் ஆப் θ ஆக கொண்டு வரையப்பட்டது இந்த புள்ளி வரைபடம் ஆகும் இது கார்ட்டீசியன் ஆயங்களில் வரையப்பட்டது அல்ல மாணவன்p வந்து 1 ஆக இருக்கும் ஆமாம் எனவே இது 1 ஆக இருக்கும் மாணவன் ஆமாம் எனவே இது வந்து x இது வந்து x மாணவன் X அச்சு இந்த அச்சு ஸ்பேஷியல் x அச்சு ஆகும் மாணவன் இல்லை இதில் இது வந்து நடுவரை கோட்டு தளத்தில் x அல்லது y அச்சு அல்லது எந்த அச்சாகவும் இருக்க முடியும் மாணவன் θ 2 z தீட்டா இதை நீங்கள் கார்ட்டீசியன் வரைபடமாக குறிப்பிடக் கூடாது இது போலார் வரைபடம் ஆகும் இங்கே இந்த நீளம் Pθ என்பதற்கு சமமாக இருக்கிறது இது நீங்கள் RCS வரைவதை போன்றே உள்ளது நீங்கள் θ 0 P 0 என்பதிலிருந்து தொடங்குங்கள் அந்தப் புள்ளி ஆய மையத்தில் இருந்தது சரியா எனவே r இல் θ 0 நம்மிடம் இருக்கும் வரைபடம் பங்க்ஷன் ஆப் r θ ஆக இருக்கிறது எனவே θ 0 இது எனக்கு 0 வை கொடுத்தது ஏனென்றால் ஆற்றல் 0 ஆக இருந்தது 0 சரியா அது வந்து ஆய மையம் ஆகும் அங்கே θ π2 சரியா ஆற்றல் வந்து என்னவாக இருக்கிறது P 1 என்று θ π2 இல் இருக்கிறது அது வந்து என்னை இங்கே r θ ஆய தொலைவுக்கு கொண்டு வந்து விட்டது மாணவன் நீங்கள் எதை அளவிடுகிறீர்கள் இது வந்து பெரும்பான்மையான ஆற்றல் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்கிறது மாணவன் நடுவரை கோட்டு தளம் நான் E லிருந்து E க்கான விகிதத்தை மட்டும் எடுத்துள்ளேன் எனவே H என்னவாயிற்று என்று நீங்கள் கேட்கலாம் ஆற்றலை கண்டுபிடிக்க வேண்டுமானால் பின்புலத்தை மட்டும் ஸ்கொயர் செய்தால் போதாது நான் EH என்பதை செய்ய வேண்டும் நான் ஏதும் தவறு செய்து இருக்கிறேனா மாணவன் இல்லை ஏனென்றால் நீங்கள் இங்கே உங்களுடைய தூரத்து புலங்களில் E மற்றும் H கான விகிதத்தை எடுத்தால் η உங்களுக்கு கிடைக்கும் நான் அதை இங்கே எழுதவில்லை ஆனால் நான் |E||H| ஐ எடுத்தால் எனக்கு சிறப்பு மின்புலம் கிடைக்கும் எனக்கு உண்மையான ஆற்றல் வேண்டுமானால் நான் 12η ஐ கொண்டு எல்லாவற்றையும் பெருக்க வேண்டும் மாணவன் இது வந்து தூர புலத்துக்கானது இது வந்து தூர புலம் என்பது சரி நாம் புலங்களை வரையும் போது தூர புலங்களையே கணக்கில் எடுத்துக் கொள்கிறோம் அருகிலுள்ள புலம் தேவைப்படும் தனிப்பட்ட பயன்பாட்டை தவிர வேறு எங்கும் அருகிலுள்ள புலம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப் படுவதில்லை அது வேறு மாதிரியானது தூர பீல்ட் பேட்டர்ன்களை வரைவது பற்றி சிறப்பான அம்சம் என்னவென்றால் பீல்ட் பேட்டர்ன் r ஐ பொருத்து இருப்பதில்லை என்பதே இது வந்து எல்லாவற்றிற்கும் பொருந்துகிற வரைபடம் போல் உள்ளது தூர புலத்தில் நீங்கள் எந்த r ஐ எடுத்துக்கொண்டாலும் இது எப்பொழுதுமே இதே மாதிரி தான் இருக்கும் இது E தளத்தில் இருந்தது இது H தளத்தில் உள்ளது மாதிரியே இருக்கும் இது வந்து H தளம் இப்போது அது x y என்று இருக்கிறது இது வந்து இதனுடைய மேற்புறத் தோற்றம் போன்று உள்ளது H தளத்தில் ஆற்றல் கோலம் எப்படி தோன்றுகிறது θ வின் விதிமுறைகளின்படி வகைப்படுத்தப்பட்ட x y தளம் எது மாணவன் x y தளம் எப்படி தோன்றுகிறது H தளம் நடுவரை கோட்டு தளமாகும் அதுவே x y தளமாகும் நடுவரை கோட்டு தளத்திற்கான தீட்டாவின் மதிப்பு என்ன π2 இல் ஆற்றலின் கோலத்திற்கு என்ன நடக்கிறது போலார் வரைபடம் எப்படி இருக்க வேண்டும் மாணவன் போலார் வட்டம் வட்டம் சரியா எந்த திசையிலும் இருக்கலாம் நான் எந்த ϕ வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து என்னுடைய ϕ நான் எந்த ϕ எடுத்துக்கொண்டாலும் எனக்கு கிடைக்கும் மதிப்பு 1 ஆகவே இருக்கும் எனவே இந்த நீளம் 1 ஆக இருக்கிறது 1 சரியா இங்கே ஒரு உற்று நோக்குநர் இருந்து அவர் H தளத்தை சுற்றி சென்றார் என்றால் அவர் ஆற்றல் மாறாமல் இருப்பதை அல்லது மாறிலியாக இருப்பதை கண்டுபிடிப்பார் என்பதையே இது சொல்கிறது இதற்கு மறுபுறமாக அவர் துருவங்களுக்கு சென்றால் அவர் துருவத்தை அடையும்போது ஆற்றல் 0 ஆக இருப்பதை கண்டுபிடிப்பார் உச்ச ஆற்றல் நடுவரை கோட்டின் மேல் இருப்பதையும் கண்டுபிடிப்பார் எடுத்துக்காட்டாக உங்களுடைய வை பை ரவுட்டரில் இரண்டு குச்சிகள் இருக்கும் அவை டைபோல் ஆண்டெனா போலவே இருக்கும் ஆன்டெனாவை உங்கள் கருவியை நோக்கி திருப்பினால் அதிக அளவு அலைகளைப் பெறமுடியும் என்று நினைப்பீர்கள் நீங்கள் வெற்று மதிப்பை சுட்டிக் காட்டுவதால் உங்களுக்கு எந்த ஆற்றலுமே கிடைக்காது டைபோல் ஆன்டென்னாவை முனைகளாக கொண்ட கருவிகளை செங்குத்தாக வைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருப்பதால் நீங்கள் சிறந்தவர்களே எனவே அது அதிக அளவு மக்களுக்கு இந்தத் தளத்தில் போதுமானதாக இருக்கிறது கூரையின் மேலிருக்கும் குரங்குகள் இன்னும் அருகலையை பயன்படுத்த ஆரம்பிக்க வில்லை எனவே இது போதுமானது z திசையைப் பற்றி நமக்கு கவலை இல்லை இதை நான் ஹெர்ட்ஸ் டைபோலுக்காக பெறுவித்தேன் நீளமான ஆன்டென்னாக்களுக்கு செல்லும்போது இது பெரும்பாலும் உண்மையாகவே இருக்கும் மாணவன் ஆமாம் 1r மின்புலம் மாணவன் நம்மிடம் 1r2 இருக்கிறது இல்லை இந்த F ஆனது இயல்பாக்கப்பட்டது எனவே r இதை நீக்கிவிடுகிறது கொடுக்கப்பட்ட r இல் E 1r2ஐ பெற்றிருக்கும் இதுவே பங்க்ஷன் ஆப் ஆக உச்ச அளவு ஆகும் மாணவன் அது நன்றாக இருக்கிறது கொடுக்கப்பட்ட r இல் நீங்கள் சொல்லுங்கள் கொடுக்கப்பட்ட r கொடுக்கப்பட்ட கோளத்தின் மீது இருந்தால் அது என்னவாக இருக்கும் மாணவன் F ஒரு மாறிலியாக இருக்கும் அது பங்க்ஷன் ஆப் r ஆக இருக்கும் F ஒரு மாறிலியாக இருக்கிறது அது பங்க்ஷன் ஆப் r ஆக இருக்கிறது இது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் சார்பற்ற ஆற்றலை கண்டுபிடிக்க விரும்பினால் நான் E ஐ கண்டுபிடிக்க வேண்டும் அது என்னுடைய r2 ஐ பொருத்து இருக்கும் அது இந்த |F|2 ஆல் பெருக்கப்பட்டு இருக்கும் இது 3 D இல் எப்படி தோன்றும் நான் இரண்டு பகுதிகளை வரைந்திருக்கிறேன் இது எந்த உணவு தொகுதியை ஒத்திருக்கிறது மாணவன் ஆப்பிள் தொகுதி டோனட் இதைப் போலவே இருக்கும் ஆப்பிளும்தான் ஆப்பிள் அல்லது டோனட் எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே வைத்துக் கொள்ளலாம் மாணவன் ஆப்பிள் நடுவில் 0 வை தொடாது ஆப்பிள் நடுவில் 0 வை தொடாது மாணவன் ஆண்டனா ஒரு புடைப்பை கொண்டிருக்கும் இது ஒரு புடைப்பை கொண்டிருக்கிறது ஆப்பிள் 0 வை தொடாது அடர்த்தியான டோனட் 0 வை தொடும் மாணவன் அங்கே துளை இல்லையே அங்கே மிக மிக சிறிய ஆரத்தை உடைய துளை இருக்கிறது மாணவன் ஆமாம் இது ஒரு விசித்திரமான டைபோல் இது ஒரு விசித்திரமான டோனட் இப்படியே நாம் புலங்களை உருவாக்கி காண்கிறோம் இந்த வரை சட்டமும் துறை சொல் தொகுதியும் ஆன்டென்னாவின் புலங்களில் பயன்படுத்தப்படுகின்றன பல்வேறு வரையறைகளைப் பற்றி கலந்துரையாட அதிக நேரம் எடுக்கும் எனவே நாம் அதை இங்கே செய்யப்போவதில்லை ஹெர்ட்ஸ் டைபோல் பற்றி பொதுவாக நாம் பார்த்திருக்கிறோம் நாம் சில குறிப்பிடத்தகுந்த ஆன்டென்னாக்களை பற்றி பார்க்கலாம் பொதுவாக நாம் ஹெர்ட்ஸ் டைப்போலிலிருந்து விலகிச் சென்று கொண்டிருக்கிறோம் குறிப்பிட்ட ஆற்றல் கோலம் எப்படி இருக்கும் இது நாம் படிக்கும்போது கண்டுபிடித்தது இதைப் போன்ற சிலவற்றை நீங்கள் நிறைய தொழில்நுட்ப தாள்களில் கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் எந்த வரைபடங்களை போன்றே பார்ப்பீர்கள் முதலில் இது எந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தில் வரையப்பட்டிருக்கிறது இது போலார் வரைபடம் நீங்கள் இதைப் பார்க்கும்போது இதை xy வரைபடமாக விளக்க முயற்சிக்காதீர்கள் மூலம் இங்கே இருக்கிறது நான் இந்த வழியில் இதை வரையும்போது இதுவே கற்றை மேக்ஸிமாவின் திசையாக இருக்கும் வேறு ஏதோ இங்கே என்னிடம் இருக்கிறது இது இது மற்றொன்று இது இன்னொன்று ஆச்சரியப்படாதீர்கள் இது வந்து ஆன்டென்னாவின் முதன்மை மடல் என்று அழைக்கப்படுகிறது எல்லா ரியலிஸ்டிக் ஆன்டென்னாக்களும் முதன்மை மடலை பெற்றிருக்கும் பக்கவாட்டில் உள்ள இவை பக்க மடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன முதன்மை மடலுக்கு எதிர் பக்கத்தில் உள்ள மடல் பின் மடல் என்று அழைக்கப்படுகிறது குறிப்பாக இது இயல் பார்க்கப்பட்டது எனவே இந்த எண் 1 ஆக இருக்கும் ஏனென்றால் இது EE என்ற இடத்தில் இருக்கிறது நான் இங்கே வரைந்து கொண்டிருக்கும் |F|2 ஆற்றல் கோலத்தின் மேக்ஸிமா இதுவே ஆகும் மாணவன் நம்மிடம் 0 இருந்தது நம்மிடம் எது 0 ஆக இருந்தது மாணவன் நான் இதைப் பற்றி சொல்கிறேன் நாம் ஹெர்ட்ஸ் டைபோல் பற்றி பேசப்போவதில்லை நாம் சில பொதுவான ஆன்டென்னாக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இது வந்து இந்த ஆன்டென்னாவிற்கான அனுமானிக்கப்பட்ட ஆற்றல் கோலம் ஆகும் இது வந்து இந்த மாதிரி இருக்கிறது மாணவன் என்ன ஹெர்ட்ஸ் டைப்போலை பொருத்தவரையில் நம்மிடம் என்ன இருந்தது இதைப்போன்ற சில நம்மிடம் இருந்தன மாணவன் சரி இதைப் பொறுத்தவரையில் இது முதன்மை மடலாக இருந்தது இந்த திசையிலேயே அதிகபட்ச ஆற்றல் சென்று கொண்டிருந்தது எனவே ஹெர்ட்ஸ் டைபோல் பக்க மடலை கொண்டிருக்கவில்லை பின் மடலும் அதற்கு இல்லை அதற்கு முதன்மை மடல் மட்டுமே இருக்கிறது அதை அழைப்பதற்கு இன்னொரு வழி அது பக்க மடலை சமமாக பெற்றிருக்கிறது பின் மடல் முதன்மை மடலுக்கு சமமாக இருக்கிறது நீங்கள் இதை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ரியலிஸ்டிக் ஆன்டென்னாக்கள் இப்படியே இருக்கின்றன அதை நான் இங்கே வரைந்திருக்கிறேன் அங்கே நீங்கள் வரைந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு மடல் இருக்கிறது அதுவே நீங்கள் பயன்படுத்தப் போகும் திட்டமிடப்பட்ட கற்றை ஆகும் நீங்கள் தடுக்க முடியாதபடி கொஞ்ச ஆற்றல் பக்க மடல்களுக்குள் கசிகிறது அதை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் பின் மடலில் இது இன்னும் மோசம் இதை நிறுத்த நம்மால் அதிகம் மெனக்கெட முடியாது ரியலிஸ்டிக் ஆன்டென்னாக்களில் இப்படி நடக்கிறது எப்படி மக்கள் இந்த மடல்களை வகைப்படுத்துகிறார்கள் என்று அறிய நீங்கள் விரும்புகிறீர்கள் 5G இல் நடைபெறும் புள்ளி இடை தொடர்பை நீங்கள் செய்ய விரும்பினால் உங்களுக்கு நிறைய மடல்கள் 5G இல் இருக்கும் ஒவ்வொரு மடலும் இன்னொரு பயனாளியுடன் மற்றும் அனைவருடனும் பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு புள்ளியில் குவிக்கப்பட்ட மெலிதான மடல்களை நீங்கள் உருவாக்க விரும்பினால் நீங்கள் மின்னணுவியல் மூலம் உருவாக்க முடியும் அது நடக்காது எந்த தீட்டா மதிப்பில் இந்த ஆற்றல் பாதி ஆற்றலாக மாறுகிறதோ அதை கண்டுபிடிப்பதே இதை வகைப் படுத்துவதற்கான வழியாகும் ஆற்றல் பாதியாக மாறும்போது என்னால் கண்டுபிடிக்க முடியும் இதுவும் பாதியே இங்கே இது பாதி ஆற்றலாக மாறுகிறது இது டெல்டா தீட்டா இந்த டெல்டா தீட்டா பாதி ஆற்றல் கற்றை அகலம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு கற்றையை வகைப்படுத்துவதற்கான ஒரு வழி இது ஆகும் நிறைய வழிகள் உள்ளன நீங்கள் எந்த தீட்டாவில் வெற்று மதிப்பை பெறுகிறீர்களோ அதைக் கண்டு பிடிப்பதே பிரபலமான வழி ஆகும் இதில் இந்தத் திசையில் எனக்கு வெற்று மதிப்பு கிடைக்கும் இதோ இங்கே இது மாறுகிறது இது முதலாவது வெற்று மதிப்பு கற்றை அகலம் என்று அளிக்கப்படுகிறது பல்வேறு வரையறைகள் இருக்கின்றன அவை எல்லாமே கற்றை எவ்வளவு குவிக்கப்படுகிறது என்பதை அறியவே முயற்சிக்கின்றன இது உங்களுடைய குறிப்பிடத்தகுந்த ஆற்றல் கோலம் ஆகும் நீங்கள் தொழில்நுட்ப தாள்களை திறந்து படிக்கும்போது நீங்கள் இரண்டு பிரபலமான கதிர்வீச்சு கோலங்களின் அமைப்புகளை காண்பீர்கள் அவை பிராட் சைட் மற்றும் எண்ட் பயர் என்ற பெயர்களை கொண்டிருக்கின்றன மாணவன் சில ஆன்டென்னாவின் அச்சுக்கு இணையாக இருக்கின்றன அவை மூலம் அதிகப்படியான ஆற்றல் அங்கே செல்கிறது அது வந்து உங்களுடைய பிராட் சைட் மற்றும் எண்ட் பயர் அவை இங்கே இந்தத் திசையில் இந்த மாதிரி உள்ளன இங்கே இருப்பது உங்களுடைய எண்ட் பயர் இது வந்து உங்களுடைய z அச்சு ஹெர்ட்ஸ் டைபோல் இந்த இரண்டில் எது மாதிரி தோற்றமளிக்கிறது மாணவன் எண்ட் பயர் எண்ட் பயர் என்பது சரி இது வெறும் பெயரிடும் முறையை ஆகும் தொலைத்தொடர்பு ப்ராப்ளங்களில் எடுத்துக்காட்டாக 5G ஐ எடுத்துக்கொள்வோம் 5G எடுத்துக்காட்டு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் உங்களுடைய பொதுவான 4G கூட ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் ஒரு கற்றையை ஒரு குறிப்பிட்ட திசையில் அனுப்பிக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அந்த சிக்னல் தேவையில்லை என்றால் அது இன்னொருவருக்கு செல்லும் உங்களிடம் ஒரு பக்க மடல் இருக்கும்போது அதே சிக்னல் இன்னொரு பயனாளிக்கும் செல்கிறது சில பயனாளிகள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே அதிகப்பட்ச கற்றை இருப்பதனால் உங்களுடைய உறுதிப்படுத்தப்பட்ட சிக்னல் இங்கே செல்ல வேண்டும் ஆனால் கசிவு இருப்பதால் கற்றையின் ஒரு பகுதி இங்கே இருக்கிறது என்னிடம் ஒரு நுண்ணுணர்வு ஏற்பி இருந்தால் என்னால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்ய முடியும் ஆண்டனாவை வடிவமைக்கும்போது பொதுவாக வடிவமைப்பாளர்கள் இந்த பக்க மடல் அளவை குறைக்க விரும்புகிறார்கள் இந்த எக்ஸ்பிரஷனை இங்கே பயன்படுத்தி இதை எப்படி நீங்கள் வகை படுத்துவீர்கள் இந்த எல்லை வரை F ஐ கொண்டு வகுக்க முடிகிறது சிறந்த செயல்திறனுக்காக நீங்கள் இதை இயன்றவரை சிறிதாக்க விரும்புகிறீர்கள் SLL என்பது ஆண்டெனா வடிவமைப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் வார்த்தை ஆகும் எனவே நான் அதை இங்கே குறிப்பிட்டேன் இறுதியாக அருகிலுள்ள புலத்திற்கும் தூரப் புலத்திற்கும் இடையேயான வேறுபாட்டை குறித்து இருந்தோம் உண்மையில் தூர புலம் எங்கே தொடங்குகிறது என்றும் குறித்தோம் இதற்கு சரியான விடை இல்லை ஏனென்றால் இது இந்த எக்ஸ்பிரஷன்களை பொறுத்து உள்ளது இந்த அப்ராக்சிமேஷனை எடுத்துக்கொள்ளுங்கள் ஹெர்ட்ஸ் டைபோலுக்கு எந்தப் பரிமாணமும் இல்லை ஏனென்றால் Δz மிகச்சிறியதாக இருந்தது ஆனால் நான் ரியலிஸ்டிக் ஆன்டென்னாவை உருவாக்கும்போது முக்கியமான விதியாக இருந்தது 2D2 λ என்ற காரணியே இங்கே D என்பது ஆன்டென்னாவின் அதிகப்பட்ச பரிமாணம் ஆகும் 2D2 λ என்பதைவிட அதிகமான தூரங்களில் தூர புலம் ஆரம்பிக்கிறது λ என்பது அலை நீளத்தை குறிக்கிறது வெகு தொலைவில் உள்ள இடங்களில் அதாவது 2D2 λ என்பதைவிட தூரத்திலுள்ள இடங்களில் தூர புலம் ஆரம்பிக்கிறது பொதுவான எடுத்துக்காட்டாக நாம் அனைவரும் முக்கோண வடிவான செங்குத்தான அடிப்படை நிலையங்களை கட்டிடங்களின் உச்சியில் கண்டிருக்கிறோம் நீங்கள் தூர புலத்தின் தொலைவை கண்டுபிடிக்க விரும்பினால் எங்கே தூர புலம் ஆரம்பிக்கும் தோராயமாக D இன் அதிகபட்ச பரிமாணம் எவ்வளவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் பாலங்களின் உச்சியிலும் கட்டிடங்களின் உச்சியிலும் காணும் அடிப்படை நிலையங்கள் கைப்பேசி வலை அமைப்புகளுக்கு உதவி செய்கின்றன இதன் அதிகபட்ச பரிமாணம் எவ்வளவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எவ்வளவாக இருக்கும் மாணவன் ஆன்டென்னாவின் பரிமாணம் நான் ஆன்டென்னாவின் பரிமாணம் பற்றி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் மாணவன் உயரம் ஆம் அதிகபட்ச உயரம் D வந்து அதிகபட்ச பரிமாணம் ஆகும் என்னிடம் இப்போது அகலம் ஆரம் பற்றி எல்லாம் கேட்காதீர்கள் மாணவன் 200 மீட்டர்கள் 200 மீட்டர்கள் மாணவன் சார் நான் வந்து நீங்கள் இதை வெகு அருகில் கண்டதில்லை சரியா இது வந்து 1 மீட்டரை விட அதிகமானதாக இருக்காது நான் FM நிலையம் போன்றவற்றை பற்றி பேசவில்லை மாணவன் ஆமாம் அதுதான் நான் செங்குத்தாக வைக்கப்பட்டிருக்கும் வெள்ளை நிறமானவகைகளை பற்றி பேசவில்லை மாணவன் ஆமாம் அது செங்குத்தாக இருக்காது 1 மீட்டர் சரியா மீட்டர்களின் ஒழுங்கில் அது இருக்கும் அது 1 மீட்டர் 2 மீட்டர் அலைநீளம் என்று இருக்கும் எந்த அதிர்வெண்ணில் உங்களுடைய கைபேசி வேலை செய்கிறது என்று தெரியுமா மாணவன் 2 என்பது அருகலை மாணவன் அருகலை அது வந்து 4 மாணவன் 1 ஜிகா ஹெர்ட்ஸை எடுத்துக்கொண்டால் அது 30 சென்டிமீட்டர் ஆக இருக்கும் அது 0 3 மீட்டர் சரியா 20 ஐ 3 ஆல் வகுத்தால் தோராயமாக எவ்வளவு கிடைக்கும் மாணவன் சில சில 6 7 மீட்டர்கள் நீங்கள் உங்களை கதிர்வீச்சு பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள விரும்பினால் நீங்கள் அடிப்படை நிலையத்திலிருந்து இந்த தொலைவிற்கு அப்பால் இருக்க வேண்டும் பாதுகாப்பு ஒருபுறம் இருக்கட்டும் அடிப்படை நிலையத்திலிருந்து இந்த தொலைவிற்கு அப்பால் தூர புலம் ஆரம்பிக்கும் தூர புல அப்ராக்சிமேஷன் சரியாக இருக்கிறது இந்த விதியைப் பயன்படுத்த முடியும் பொதுவான வழி இதுவே ஆகும் மாணவன் எனவே பயனாளிகளின் உயரம் அடிப்படை நிலையம் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது எந்த கட்டிடங்களினாலும் அது மறக்கப்படுவதில்லை அது எளிதாக பயனாளிகளை அடைய முடியும் நேர்கோட்டு பார்வை பொதுவாக தேவையில்லை ஏனென்றால் அலைகள் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளின் வழியே கதிர் சிதைவின் மூலம் பரவுகிறது இதைப்பற்றி ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா